சில உதாரணங்களை செய்வதன் மூலம் வெப்பநிலை குணகங்களை சிறப்பாக நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம் ஆனால் அதற்கு முன்பாக அளவுருக்களை நாம் பெயரிடுவோம் இப்பொழுது ISC ன் வெப்பநிலை குணகம் நாம் இதனை αi ஆல்பா ஒன் என்று அழைப்போம் VOC ன் வெப்பநிலை குணகம் நாம் இதனை αv ஆல்பா வி என்று அழைப்போம் உச்சபட்ச சக்தியின் வெப்பநிலை குணகத்தை αpஆல்பா பி என குறிப்பிடுவோம் இந்த குறிப்பிட்ட உதாரணத்திற்கு மின்சாரத்தின் வெப்பநிலை குணகம் 0 045 degree Kelvin என்பதை நீங்கள் காணலாம் மேலும் VOC யின் வெப்பநிலை குணகம் 0 34 degree Kelvin ஆகும் சக்தியின் வெப்பநிலை குணகம் αp 0 47 degree Kelvin ஆகும் ஆகவே இந்த எங்களின் உறவு என்ன அதை நீ எவ்வாறு ஒட்டுமொத்த மின்னலைத் தங்கள் மின்சாரங்கள் மற்றும் சக்தியை பாதிக்கின்றன அதைத்தான் நாம் இப்போது பார்க்க விரும்புகிறோம் நான் இங்கே காட்டியுள்ள I V பண்பு வளைவுகளை எடுத்துக்கொள்வோம் சிவப்பு நிற I V பண்பு வளைவு 25 டிகிரி செல்சியஸ் அல்லது 298 டிகிரி Kelvin வெப்ப நிலையை குறிக்கிறது இதுவே தரநிலை வெப்ப நிலையாகும் பச்சையான ஒன்றை 40 டிகிரி செல்சியஸில் இருப்பதாக நாம் சொல்வோம் தரவு தாளிலிருந்து திறந்தநிலை மின்சுற்று மின் அழுத்தங்கள் மற்றும் குறைநிலை மின்சுற்று மின்சாரங்களை தரநிலையை வெப்பநிலையிலும் தனிமைப்படுத்துதல் நிலையிலும் நாம் தெரிந்துகொள்ள முடியும் தரவு தாளிலிருந்து இதன் மதிப்பு 36 72 என்று கொடுக்கப்பட்டுள்ளது ISC ஆனது 8 19 ஆம்பியர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் தரவுத்தாளில் உள்ளது இப்போது 40 டிகிரி செல்சியஸ் வளைவில் VOC என்ன 40 டிகிரி செல்சியஸ் வளைவில் ISC என்ன என்பதையும் நாம் காண வேண்டும் தரவுதாளில் இந்த குறிப்பிட்ட செல்லுக்கு தரநிலை வெப்பநிலை மற்றும் தனிமைப்படுத்துதல் ஆகியவற்றில் இந்த வளைவுக்கான உச்சபட்ச சக்தி 240 வாட் உச்சம் என கொடுக்கப்பட்டுள்ளது 40 டிகிரி வெப்பநிலையை குறிப்பிடும் வளைவுக்கு உச்சபட்ச சக்தி மதிப்பு என்ன என்பதை நாம் மதிப்பீடுசெய்ய வேண்டிய தேவை உள்ளது கேள்விக்குறிகள் அர்த்தமுள்ள அளவுருக்களாக நான் மாற்றுகிறேன் ஆகவே இங்கே நாம் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவை உள்ளவை என்னவென்றால் 40 டிகிரி செல்சியஸில் குறை மின்சுற்று மின்சாரம் 40 டிகிரி செல்சியஸில் உச்சபட்ச சக்தி மற்றும் 40 டிகிரி செல்சியஸில் VOC ஆகும் 40 டிகிரி செல்சியஸில் குறை மின்சுற்று மின்சாரம் ISC என்பது தரநிலை வெப்பநிலை யான 25 டிகிரி செல்சியஸில் சுற்று மின்சாரம் Δi என்பதற்கு சமம் ஆகும் இதேபோல 40 டிகிரி செல்சியஸில் VOC என்பது 25 டிகிரி தரநிலை வெப்பநிலையில் ஒரு Δv மற்றும் 40 டிகிரி செல்சியஸில் அதிகபட்ச சக்தி அல்லது உச்சபட்ச சக்தி என்பதை 25 டிகிரி செல்சியஸ் தரநிலை வெப்பநிலையில் உச்சபட்ச சக்தி ஒரு Δp என இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது தரவு தாள் வெப்பநிலை குணக அளவுருக்களை பயன்படுத்தி Δi Δv Δp மதிப்புகள் என்ன என்று நாம் காண வேண்டிய தேவை உள்ளது ISC αi ன் வெப்பநிலை குணகமானது ISC ல் மாற்றம் வகுத்தல் தரநிலை வெப்பநிலையில் ISC பெருக்கல் 100 ஆகவே இதன் பொருள் என்னவென்றால் வெப்பநிலையில் ஒரு டிகிரி மாற்றத்திற்கு மொத்த விஷயமும் சதவீத வடிவத்திற்கு மாற்றப்படுகிறது ஆகவே இப்படித்தான் தரவுதாளின் படி இது வரையறுக்கப்படுகிறது மேலும் குறை மின் சுற்று மின்சாரத்தின் இந்த மதிப்பாக நாம் பார்த்தது 0 045 degree Kelvin என கொடுக்கப்பட்டுள்ளது மறு சீரமைப்பு செய்தால் Δi என்று நாம் குறித்துள்ள ISC ன் மாற்றமானது ISC ன் வெப்பநிலை குணகம் αi பெருக்கல் தரநிலை வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸில் ISC பெருக்கல் வெப்பநிலையில் மாற்றம் ΔT வகுத்தல் 100 ஆம்பியர் என கொடுக்கப்படுகிறது ஆக இதுவே ISC ன் மாற்றமாக இருக்கும் இப்பொழுது ISC சமன்பாட்டில் அதை பதிலீடு செய்தால் 40 டிகிரி செல்சியஸில் ISC என்பது 25 டிகிரி செல்சியஸில் ISC Δi என்பதற்கு சமம் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த Δi என்பதை இதுபோல மாற்றம் செய்யலாம் αi என்பது தரவுத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ளது போல ISCன் வெப்பநிலை குணகம் பெருக்கல் 25 டிகிரி செல்சியஸில் ஆலோசனை வெப்பநிலையில் ISC பெருக்கல் வெப்பநிலையில் மாற்றம் ΔT வகுத்தல் 100 இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸில் ISC என்ற ஒரு பொதுவான காரணியை வெளியே நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு 1αi ΔT100 என்ற இந்த குறிப்பிட்ட பகுதி கிடைக்கும் தரவுதாளில் கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்காக இந்த எல்லா அளவுருக்களுக்கும் பதிலீடு செய்தால் 40 டிகிரி செல்சியஸில் குறை மின்சுற்று மின்சாரம் ISC ன் மதிப்பை நாம் இங்கே பெறுகிறோம் தரவுதாளில் கொடுக்கப்பட்ட படி 25 டிகிரி செல்சியஸில் ISC என்பது 8 99 ஆம்பியர் αi என்பது 0 045 degree Kelvin தர நிலை வெப்பநிலையானது 25 டிகிரி செல்சியஸ் உயர்த்தப்பட்ட வெப்பநிலையானது 40 டிகிரி செல்சியஸ் வகுத்தல் 100 அது உங்களுக்கு 8 9968 என்ற மதிப்பை கொடுக்கும் 25 டிகிரி செல்சியஸில் தொடர்புடைய மின்சாரத்தின் மதிப்பைவிட 0 0068 ஆம்பியர் அதிகமாகும் இதே வழிகளில் 40 டிகிரி செல்சியஸில் திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்தமானது தரநிலை வெப்பநிலையான 25 டிகிரி செல்சியஸில் திறந்தநிலை நீர் சுற்று மின்னழுத்தம் மின்னழுத்தத்தில் ஒரு மாற்றம் Δv என கொடுக்கப்படுகிறது இப்பொழுது மின்னழுத்தத்தில் மாற்றம் Δv என்பது VOC ன் வெப்பநிலை குணகத்தின் தரவு தாள் மதிப்பு x 25 டிகிரி செல்சியஸில் VOC x வெப்பநிலையில் மாற்றம் வகுத்தல் 100 தரநிலை வெப்பநிலையில் பொதுவான காரணியை வெளியே கொண்டு வந்தால் VOC என்பது 1αv x ΔT100 ஆகும் ஆக தரவு தாள் மதிப்புகளில் இருந்து இந்த மதிப்புகளை நாம் பதிலீடு செய்தால் தரநிலை வெப்பநிலையில் VOC 36 72 VOC க்கான αv 0 34 என கொடுக்கப்படுகிறது கழித்தல் குறியை கவனியுங்கள் ஏனென்றால் வெப்பநிலை உயரும் போது VOC குறைகிறது உயர்ந்த வெப்ப நிலையான 40 கழித்தல் 25 டிகிரி செல்சியஸ் அதாவது 15 டிகிரி செல்சியஸ் வகுத்தல் 100 ஆகவே இந்த தொகையானது இங்கே 0 051 என்றாகிறது இது திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்தத்தை 34 847 Volts க்கு குறைக்கிறது அல்லது கீழே இழுக்கிறது ஆக வெப்பநிலை உயரும் போது திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்தம் குறையும் அதேபோல 40 டிகிரி செல்சியஸில் உச்சபட்ச சக்தியின் மதிப்பு Pm என்பது 25 டிகிரி செல்சியஸில் Pm ஒரு ΔP மதிப்பு என கொடுக்கப்படுகிறது ΔP மதிப்பை சக்தியின் வெப்பநிலை குணகமான αp x 25 டிகிரி செல்சியஸில் Pm பெருக்கல் ΔT வகுத்தல் 100 என வெளிப்படுத்தலாம் இதை எளிமை படுத்தினால் 25 டிகிரி செல்சியஸில் Pm என்பது 1αpΔT100 ஆக நமக்கு கிடைக்கும் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸில் தரவுத்தாள் மதிப்புகளை நீங்கள் பதிலீடு செய்தால் Pm என்பது 240 வாட் உச்சபட்சம் ஆகும் தரவு தாளில் இருந்து 1αp என்பது 0 47 x 0C வெப்பநிலை உயர்வு 100 என கொடுக்கப்படுகிறது ஆகவே இந்த பகுதி எதிர்மறையாக மாறும் அது 0 0705 ஆகும் அது உச்சபட்ச சக்தியின் மதிப்பை 223 வாட் உச்சபட்சத்துக்கு கீழே இழுக்கும் ஆகவே இங்கே வெப்பநிலை உயர்வதால் உச்சபட்சசக்தியின் மதிப்பு கீழே வரும் என்பதை நீங்கள் மறுபடியும் காண முடியும்